எனவே nMOS டிரான்சிஸ்டரைப் பயன்படுத்தும் பொதுவான மூலப் பெருக்கியைப் பற்றி டிரான்சிஸ்டரைச் சார்பதற்கான பல்வேறு திட்டங்கள் உட்பட சில விவரங்களில் விவாதித்தோம் nMOS டிரான்சிஸ்டர் என்பது ஒரு உதாரணம் இன்று MOS டிரான்சிஸ்டர் பயன்படுத்தப்படும் மிகவும் பிரபலமான சாதனம் ஆனால் மற்ற சாதனங்களைப் பயன்படுத்தி பெருக்கிகளை வடிவமைக்க நான் விவரித்த அதே கொள்கைகளை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்தப் பாடத்தில் நாம் என்ன செய்வோம் என்பது கடந்த காலத்தில் இருந்த மற்றும் எதிர்காலத்தில் வரக்கூடிய பிற சாதனங்களைப் பார்ப்பதுதான் மேலும் சாதனத்தின் சிறப்பியல்புகளை நீங்கள் திட்டமிடுவீர்கள் மேலும் பெருக்கிக்கான சரியான இயக்க புள்ளியைத் தேர்ந்தெடுப்பீர்கள் என்பதைக் காட்டுகிறது எதிர்காலத்தில் வரும் எந்தவொரு சாதனமும் நீங்கள் குணாதிசயங்களைப் பார்த்து இயக்கப் புள்ளியை சரியாக அமைத்து அதை ஒரு பெருக்கியாகப் பயன்படுத்தவும் அல்லது நீங்கள் விரும்பும் வேறு எந்தச் செயல்பாட்டிற்கும் பயன்படுத்தவும் முடியும் இப்போது இருபதாம் நூற்றாண்டின் முதல் பாதியில் நீங்கள் வரலாற்றைத் திரும்பிப் பார்த்தால் வெற்றிடக் குழாய்கள் என அழைக்கப்படும் இந்த சாதனங்கள் தோன்றின அவை மிகவும் பிரபலமடைந்தன மேலும் அவை பரந்த அளவிலான பயன்பாடுகளில் சிக்னல்களைப் பெருக்க முதன்முதலில் பயன்படுத்தப்பட்டன மேலும் அந்த வகையான பெருக்கி சாதனங்களில் முதன்மையானது ட்ரையோட் என அழைக்கப்படுகிறது மற்றும் முக்கோணத்திற்கு இது போன்ற ஒரு சின்னம் இருந்தது MOS டிரான்சிஸ்டரின் வடிகால் கேட் மூலத்துடன் தொடர்புடைய மூன்று டெர்மினல்கள் இவை வடிகால் தட்டு அல்லது நேர்மின்முனை என அறியப்படுவதை ஒத்துள்ளது மேலும் மூலமானது கேத்தோடு என அறியப்படுவதை ஒத்துள்ளது மற்றும் வாயில் கட்டம் என அறியப்படுவதை ஒத்துள்ளது வெற்றிடக் குழாய்கள் சரியாகச் செயல்பட நீங்கள் ஒரு ஹீட்டர் வைத்திருக்க வேண்டும் இந்த விஷயங்கள் செயல்படும் விதம் கேத்தோடைச் சூடாக்குகிறது இதனால் அது எலக்ட்ரான்களை வெளியிடுகிறது மற்றும் அவை நேர்மின்முனையால் கைப்பற்றப்படுகின்றன மேலும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை அனோட் கட்டத்தின் மின்னழுத்தத்தால் கட்டுப்படுத்தப்படுகிறது எனவே MOS டிரான்சிஸ்டரின் டெர்மினல்களுக்கு மிக நெருக்கமான தொடர்பு இருப்பதை நீங்கள் காணலாம் இது VGS ஆகவும் அனோட் மற்றும் கேத்தோடிற்கு இடையே உள்ள மின்னழுத்தம் VDS ஆகவும் இருக்கும் நிச்சயமாக ஒரே வித்தியாசம் என்னவென்றால் நீங்கள் விண்ணப்பிக்கும் மின்னழுத்தங்களின் முழுமையான மதிப்பில் உள்ளது VGS கட்டம் முதல் கேத்தோடு மின்னழுத்தம் எப்போதும் பூஜ்ஜியத்தை விட குறைவாக இருக்கும் மற்றும் வடிகால் மூல மின்னழுத்தத்திற்கு சமமானது எதிர்மின்முனையிலிருந்து கேத்தோடு மின்னழுத்தம் அல்லது பிளேட்டிலிருந்து கேத்தோடு மின்னழுத்தம் நூற்றுக்கணக்கான வோல்ட்டுகளில் இருக்கும் இப்போது MOS டிரான்சிஸ்டரைப் போலவே கிரிட் மின்னோட்டமும் மிகவும் சிறியதாக இருந்தது மேலும் நீங்கள் இங்கே பார்க்கலாம் இங்கே காட்டப்பட்டுள்ளவை குணாதிசயங்கள் இங்கே காட்டப்படுவது சிறப்பியல்புகள் குறிப்பாக அவை ID vs VDS நான் அவற்றை Iout vs Vout என லேபிளிட்டுள்ளேன் அடிப்படையில் ட்ரையோடின் வெளியீட்டு பண்புகள் மேலும் கிரிட் மின்னழுத்தத்தின் வெவ்வேறு மதிப்புகள் அல்லது VGS இன் வெவ்வேறு மதிப்புகளுக்கான ID vs VDS பண்புகள் என நீங்கள் நினைக்கலாம் இந்த பூஜ்ஜிய வோல்ட் கழித்தல் ஒன்று கழித்தல் இரண்டு மற்றும் பலவற்றை நீங்கள் பார்க்கலாம் எனவே MOS டிரான்சிஸ்டரைப் போலவே VGS அதிகரிக்கும்போது இங்கு அதிகரிக்கிறது என்று நான் கூறும்போது அது குறைந்து எதிர்மறையாக மாறுகிறது மின்னோட்டம் அதிகரிக்கும் இப்போது MOS டிரான்சிஸ்டருக்கும் இதற்கும் உள்ள ஒரு முக்கிய வேறுபாடு பண்புகள் அடிப்படையில் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள இந்த வளைவுகள் நீங்கள் பார்க்கும் முக்கிய வேறுபாடு VDS இன் குறிப்பிட்ட மதிப்பிற்கு அப்பால் MOS டிரான்சிஸ்டரில் உள்ளது பண்புகள் பிளாட் ஆகின்றன அங்குதான் மற்றும் இது ஒரு பெருக்கியின் செயல்பாட்டின் விருப்பமான பகுதி அதேசமயம் இந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு தட்டையான பகுதியைக் காணவில்லை மின்னோட்டம் அதிகரித்து வருகிறது உண்மையில் இது MOS டிரான்சிஸ்டரின் இந்த பகுதியில் உள்ள பண்புகளைப் போலவே தெரிகிறது அவை தோற்றத்திற்கு அருகில் உள்ள MOS டிரான்சிஸ்டரின் இந்தப் பகுதியில் உள்ள பண்புகளைப் போல் இருக்கும் சாய்வு புறக்கணிக்கத்தக்கது அல்ல சாய்வு மிகவும் அதிகமாக உள்ளது உண்மையில் இந்த பகுதி ட்ரையோட் பகுதி என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இந்த பிராந்தியத்தில் உள்ள பண்பு ஒரு ட்ரையோடின் பண்புகளை ஒத்திருக்கிறது எனவே இது ஒரு சிறந்த பெருக்கி அல்ல இது விரும்பிய அனைத்து பண்புகளையும் கொண்டிருக்கவில்லை ஆனால் நீங்கள் இன்னும் பெருக்கிகளை உருவாக்கலாம் அது பயன்படுத்தப்படுகிறது இப்போது பின்னர் மக்கள் சாதனத்தை எவ்வாறு சிறப்பாகச் செய்வது என்பது பற்றிய யோசனைகளைப் பெற்றனர் அவர்கள் என்ன செய்தார்கள் எனவே ட்ரையோட் தட்டு கட்டம் மற்றும் கேத்தோடு ஆகிய மூன்று முனையங்கள் எங்களிடம் உள்ளன மற்றும் பல்வேறு தொழில்நுட்ப காரணங்களுக்காக நான் இங்கே விவாதிக்க மாட்டேன் அவர்கள் மற்றொரு முனையத்தைச் சேர்த்து அதைச் சிறந்ததாக்க முடியும் என்பதைக் கண்டறிந்தனர் மேலும் இந்த முனையம் சார்புடையதாக இருக்க வேண்டும் அதாவது மின்னழுத்தம் வடிகால் அல்லது அதற்கும் அதிகமாக இருக்கும் அந்த சாதனம் டெட்ரோட் என அழைக்கப்படுகிறது அதாவது நான்கு மின்முனைகள் உள்ளன மேலும் யாரோ ஒருவர் ஐந்தாவது ஒன்றைச் சேர்த்தால் அது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று கண்டறிந்துள்ளனர் மேலும் இது எதிர்மறை மின்னழுத்தத்துடன் சார்புடையதாக இருந்தால் இது பெரும்பாலான சுற்றுகளில் தரையுடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் அத்தகைய சாதனம் பெண்டோட் என்று அழைக்கப்படுகிறது இங்கே நான் Iout vs Vout ஐக் காட்டுகிறேன் அடிப்படையில் ID vs VDS ஒரு பென்டோடின் பண்புகள் முக்கோணத்தைப் போலவே கட்டம் அல்லது கேட் மின்னழுத்தம் எதிர்மறையாக இருக்கும் நீங்கள் இங்கே பார்க்க முடியும் என்று நம்புகிறேன் இங்கே கேட் மின்னழுத்தம் பூஜ்யம் இங்கே அது மைனஸ் நான்கு மைனஸ் ஆறு மற்றும் பல எனவே கேட் மின்னழுத்தம் நேர்மறையாக மாறும்போது மின்னோட்டம் அதிகரிக்கிறது மேலும் இந்த குணாதிசயங்களின் பகுதி இது MOSFET ஐ ஒத்திருப்பதைக் காணலாம் ஒரு தட்டையான பகுதி உள்ளது அதாவது ஒரு ட்ரையோடை விட பென்டோட் சிறந்த பெருக்கி சாதனமாகும் நாங்கள் எதையும் செய்வதற்கு முன் நினைவில் கொள்ளுங்கள் ஒரு பெருக்கியின் பண்புகள் என்னவாக இருக்க வேண்டும் என்பதைப் பார்க்க முயற்சிப்போம் மேலும் y22 மிகவும் சிறியதாக பூஜ்ஜியத்திற்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதைக் கண்டறிந்தோம் ஒரு பெண்டோடின் y22 தோராயமாக இருப்பதை நீங்கள் தெளிவாகக் காணலாம் அதேசமயம் ஒரு ட்ரையோடு அதைச் செய்யவில்லை எனவே MOS டிரான்சிஸ்டருக்கும் பென்டோடுக்கும் என்ன வித்தியாசம் பொதுவாக இன்று நீங்கள் MOS டிரான்சிஸ்டர்களைப் பற்றி பேசும்போது நிச்சயமாக ஒரு பெரிய வகை உள்ளது ஆனால் பெரும்பாலான பெருக்கி சாதனங்களில் x அச்சு VDS ஒரு சில வோல்ட் ஆக இருக்கும் இது ஐநூறு வோல்ட் வரை செல்வதை இங்கே காணலாம் ஆனால் கொள்கைகள் ஒரே மாதிரியானவை நீங்கள் இங்கே சில இயக்கப் புள்ளியைத் தேர்வுசெய்து உங்கள் பெருக்கியை அங்கு சாய்த்து அதிக லாபத்தைப் பெறுவீர்கள் நிச்சயமாக இந்த சுற்றுகளை உருவாக்குவதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஐந்து வோல்ட்டுகளுக்கு பதிலாக உங்களிடம் ஐநூறு வோல்ட்டுகள் உள்ளன மேலும் நீங்கள் சுற்றுவட்டத்தில் எல்லா இடங்களிலும் ஒரு பிகரை ஒட்ட முடியாது மின்சார அதிர்ச்சி மற்றும் பல ஆனால் பெண்டோடு MOS டிரான்சிஸ்டருக்கு அருகில் உள்ளது மற்றும் இது மிகவும் பிரபலமான பெருக்கி சாதனமாகும் இப்போது நான் பல வடிவமைப்புகளில் பயன்படுத்திய உண்மையான MOS டிரான்சிஸ்டரின் உருவகப்படுத்தப்பட்ட ஐடி vs VDS பண்புகளை இங்கே காட்டுகிறேன் மேலும் இது நாம் பயன்படுத்துவதைப் பின்பற்றுவதை நீங்கள் காணலாம் அது சரியாக சதுர சட்டமாக இருக்காது எனவே எல்லாவற்றையும் போலவே தோராயமான மாதிரிகள் இருக்கும் இது எந்த கணக்கீட்டையும் செய்ய எங்களுக்கு உதவுகிறது மேலும் விரிவான மாதிரிகள் இருக்கும் இது தோராயமான மாதிரியிலிருந்து அனைத்து வகையான விலகல்களையும் உங்களுக்குக் காண்பிக்கும் தோராயமான மாதிரியானது சதுர சட்டம் இது சரியாக சதுர விதியாக இருக்காது ஆனால் நீங்கள் தரமான ஒற்றுமை ட்ரையோட் பகுதி செறிவூட்டல் பகுதி மற்றும் VGS உடன் மின்னோட்டத்தின் அதிகரிப்பு ஆகியவற்றைக் காணலாம் இது இங்கே பெயரிடப்படவில்லை ஆனால் சில சிறிய படிகளில் VGS பூஜ்ஜியத்திலிருந்து ஒரு புள்ளி ஐந்து வோல்ட் வரை மாறுபடுவதை நீங்கள் காணலாம் இப்போது இங்கே எங்களிடம் மற்றொரு சாதனம் உள்ளது இது ஒரு NPN டிரான்சிஸ்டர் என அறியப்படுகிறது அதை இந்த பாடத்திட்டத்தில் பின்னர் விவாதிப்போம் வெற்றிடக் குழாய்களுக்குப் பிறகு வந்த குறைக்கடத்தி டிரான்சிஸ்டர் வகை இதுவாகும் இது வெற்றிடக் குழாய்களை இடமாற்றம் செய்தது மேலும் பல பயன்பாடுகளுக்கு MOS டிரான்சிஸ்டரால் இடமாற்றம் செய்யப்பட்டது இவை இன்னும் பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் MOS மிகவும் பிரபலமானது எனவே இது மூன்று முனையங்களைக் கொண்டுள்ளது சேகரிப்பான் அடிப்படை மற்றும் உமிழ்ப்பான் இது முறையே வடிகால் வாயில் மற்றும் மூலத்துடன் ஒத்துள்ளது மேலும் குணாதிசயங்கள் ஒரே மாதிரியாக இருப்பதை நீங்கள் காணலாம் இந்த I out மற்றும் V out என்பது மிகவும் தட்டையானது அதாவது பெருக்கி இந்த பகுதியில் சார்புடையதாக இருக்க வேண்டும் முக்கோணத்துடன் தொடர்புடைய பகுதி மிகவும் சிறியதாக இருப்பதையும் நீங்கள் காணலாம் ஒரு MOS டிரான்சிஸ்டரில் ட்ரையோட் பகுதி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது போன்ற இருமுனை சந்திப்பு டிரான்சிஸ்டரில் இது பயனுள்ளதாக இல்லை என்று மாறிவிடும் மேலும் இது வணிக ரீதியாக கிடைக்கும் MOS டிரான்சிஸ்டர் மற்றும் அதன் பண்புகளை காட்டுகிறது இது ID Vs VDS ஆகும் நாங்கள் விவரித்த பின்வரும் பண்புகளை இது ஒரு வகையானது என்பதை நீங்கள் பார்க்கலாம் மேலும் இது மிகவும் சதுர விதியாக இல்லை ஏனென்றால் கேட் மின்னழுத்தத்தில் சமமான அதிகரிப்புகளுக்கு வடிகால் மின்னோட்டத்தின் அதிகரிப்புகள் கூர்மையாக அதிகரிக்கவில்லை ஆனால் அது தரமான முறையில் அதைப் பின்பற்றுகிறது மேலும் இது Iout வெர்சஸ் வின் அர்த்தம் ID மற்றும் VGS ஐ அதே வகை டிரான்சிஸ்டருக்குக் காட்டுகிறது மேலும் இது இந்த சதுர விதியின் குணாதிசயங்களைப் பின்பற்றுவதை நீங்கள் காணலாம் மேலும் இங்கு காட்டப்பட்டுள்ளவை வெவ்வேறு வெப்பநிலையில் உள்ள பண்புகளாகும் இவை அனைத்தின் குணாதிசயங்களும் வெப்பநிலையுடன் மாறுகின்றன என்று நான் முன்பே குறிப்பிட்டிருந்தேன் மேலும் இங்கே வாசலில் மின்னழுத்தம் மற்றும் தற்போதைய காரணி இரண்டும் வெப்பநிலையுடன் மாறுவதை நீங்கள் காணலாம் இப்போது மக்கள் பணிபுரியும் சில எதிர்கால சாதனங்களுக்குச் செல்வோம் இவை இன்னும் ஆய்வக கட்டத்தில் உள்ளன இந்த டிரான்சிஸ்டரைப் பயன்படுத்தும் ஒருங்கிணைக்கப்பட்ட மின்சுற்று வாங்க முடியாது ஆனால் டிரான்சிஸ்டரை உருவாக்க மக்கள் எல்லா வகையான பிற பொருட்களையும் பயன்படுத்த முயற்சிக்கின்றனர் அவற்றில் சில டிரான்சிஸ்டரை விட சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் எனவே இது சில டிரான்சிஸ்டர் நான் அதற்கு MOS குறியீட்டைத் தொடர்ந்து பயன்படுத்துவேன் மீண்டும் நான் காட்டியது ID vs VDS குணாதிசயங்கள் நீங்கள் கிராபெனின் எனப்படும் இந்த பொருளைப் பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம் இது எல்லா வகையான காரணங்களுக்காகவும் செய்திகளில் தோன்றும் இங்கே மக்கள் கிராபெனைப் பயன்படுத்தி டிரான்சிஸ்டரை உருவாக்க முயற்சித்துள்ளனர் மேலும் சிவப்பு வளைவைப் போல தட்டையாக மாறும் பண்புகளின் சில பகுதிகள் இருப்பதை நீங்கள் காணலாம் மேலும் இந்த பழுப்பு நிறமானது தட்டையாக மாறவில்லை எனவே வடிவமைப்பாளர்களின் நோக்கம் வெளிப்படையாக உள்ளது சாதனங்கள் இந்த பிளாட் பகுதிகளை பெற வேண்டும் அதனால் நீங்கள் நல்ல பெருக்கிகளை உருவாக்க முடியும் ஆனால் உங்களிடம் இந்த தட்டையான பகுதி இல்லாவிட்டாலும் நீங்கள் அதை ஒரு பெருக்கியாகப் பயன்படுத்தலாம் இது ஒரு ஏழை பெருக்கியாக இருக்கும் நீங்கள் குறைந்த ஆதாயத்தைப் பெறுவீர்கள் ஆனால் ட்ரையோடைப் போலவே நீங்கள் அதைப் பயன்படுத்தலாம் MOS டிரான்சிஸ்டரில் நீங்கள் பெறுவதைப் போலவே மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்தங்கள் இருப்பதை நீங்கள் காணலாம் மேலும் இது நான் இணையத்தில் இருந்து எடுத்த படம் நீங்கள் கூகுளில் சென்று ஆர்கானிக் டிரான்சிஸ்டர்களை தேடலாம் அனைத்து விவரங்களையும் பற்றி கவலைப்பட வேண்டாம் இங்கு சில பல வளைவுகள் உள்ளன ஆனால் இது போன்ற பண்புகள் இருப்பதை நீங்கள் காணலாம் பூஜ்ஜியத்தில் இருந்து தொடங்கி மேலே செல்வதை நீங்கள் பார்க்கலாம் பின்னர் ஒருவித தட்டையாக மாறி இங்கே அது ஒரு விசித்திரமான முறையில் மேலே செல்கிறது ஆனால் அது மீண்டும் தட்டையானது எனவே அடிப்படையில் நீங்கள் உருவாக்கும் எந்த டிரான்சிஸ்டரும் இந்த வகையான குணாதிசயங்களைக் கொண்டிருக்க வேண்டும் அதுதான் மக்கள் நோக்கமாக உள்ளது நீங்கள் அதை ஒரு பெருக்கியாகப் பயன்படுத்த விரும்பினால் வெளிப்படையாக இங்கே உள்ளதைப் போன்ற தட்டையான பகுதியில் நீங்கள் அதைச் செய்ய வேண்டும் TFT டிரான்சிஸ்டர் எனப்படும் மற்றொரு வகை டிரான்சிஸ்டர் இங்கே உள்ளது மீண்டும் இது இணையத் தேடலில் இருந்து பெறப்பட்டது VDS உடன் I இன் கணிசமான மாறுபாடு உள்ள இந்தப் பகுதிகளையும் வளைவுகள் தட்டையாக மாறும் இந்தப் பகுதிகளையும் நீங்கள் பார்க்கலாம் எல்லா இடங்களிலும் நான் காட்டுவது ID vs VDS குணாதிசயங்கள் இவை முக்கியமானவை என்பதை நீங்கள் உணரலாம் உங்களிடம் தட்டையான பகுதி இருந்தால் நீங்கள் மிகவும் நல்ல பெருக்கியை உருவாக்கலாம் ID vs VGS மற்றும் ID vs VDS ஆகிய இரண்டு பகுதிகளையும் நீங்கள் பார்க்க வேண்டும் மேலும் ID vs VGS மிக அதிக சாய்வாக இருக்க வேண்டும் மேலும் ID மற்றும் VDS முடிந்தவரை தட்டையாக இருக்க வேண்டும் கள் மேலும் வேடிக்கைக்காக வெற்றிட குழாய் பெருக்கியின் உதாரணத்தில் நான் உங்களுக்குக் காட்டுகிறேன் அது பென்டோடைப் பயன்படுத்துகிறது எனவே இப்போது நான் உங்களை அதிகம் குழப்ப விரும்பவில்லை எனவே இதையும் அந்த மின்முனையையும் புறக்கணிக்கவும் நான் முன்பு குறிப்பிட்டது போல் இது வெறுமனே விநியோக மின்னழுத்தத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் இது தரையில் இணைக்கப்பட்டுள்ளது அந்த இரண்டையும் நீங்கள் தவிர்த்துவிட்டால் மீதமுள்ள மூன்று டெர்மினல்கள் MOS டிரான்சிஸ்டரின் வடிகால் வாயில் மற்றும் மூலத்துடன் ஒத்திருக்கும் இது சில சுற்று வடிவமான EDN இலிருந்து எடுக்கப்பட்டது மேலும் இது அமைதியான மின்னோட்டம் ஐந்து மில்லியம்ப்கள் என்று கூறுகிறது எனவே அடிப்படையில் இது இயக்க புள்ளியில் ஐந்து மில்லியம்ப்கள் இங்கே வடிகால் அல்லது தட்டுக்குள் பாய்கிறது மேலும் அது மூலத்திலிருந்து அல்லது கேத்தோடிலிருந்து வெளியேறுகிறது எனவே இதை நான் தோராயமாக ஐந்நூறு ஓம்ஸாகக் கொண்டு ஐந்து மில்லியாம்ப்ஸ் ஐந்நூறு ஓம்ஸ் வழியாகச் சென்றால் மூலமானது இரண்டு புள்ளி ஐந்து வோல்ட்டில் இருக்கும் என்று கூறுவேன் இந்த கட்டமைப்பை நீங்கள் அடையாளம் காண முடியும் என்று நம்புகிறேன் இது நாங்கள் விவாதித்த சுற்றுகளில் ஒன்றாகும் நீங்கள் நிச்சயமாக வடிகால் சார்பு மின்தடையத்தைக் கொண்டிருக்கும் சுற்று இதுவாகும் இது இதற்கு ஒத்திருக்கிறது நீங்கள் மூல முனையத்தில் தற்போதைய மூலத்துடன் சார்புடையதாக இருக்க விரும்புகிறீர்கள் ஆனால் தற்போதைய ஆதாரங்கள் செயல்படுத்த கடினமாக இருப்பதால் அதற்கு பதிலாக ஒரு மின்தடையை மாற்றவும் அதுவே சரியாகும் எனவே டிரான்சிஸ்டரின் மூலத்தில் உள்ள தற்போதைய மூலத்திற்காக நிற்கும் மூலத்தில் உள்ள எதிர்ப்பைக் கொண்ட பொதுவான மூல பெருக்கி இங்கே உள்ளது எனவே இந்த மூல பின்னூட்ட சார்பு மற்றும் அதுவே இங்கு பயன்படுத்தப்படுகிறது மேலும் மூல முனையத்திலிருந்து தரைக்கு ஒரு பெரிய மின்தேக்கி அல்லது தரையிலிருந்து கேத்தோட் இருப்பதை நீங்கள் காணலாம் எனவே இதை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் எங்கள் பொதுவான மூல பெருக்கிக்காகவும் நாங்கள் செய்ததையே இதுவாகும் நான் இந்த பெருக்கியின் வழியாகச் செல்வதற்குக் காரணம் இந்தக் குறிப்பிட்ட பெருக்கியை நீங்கள் இப்போது பார்க்க வாய்ப்பில்லை சில ஆடியோ ஆர்வலர்கள் இதைப் பயன்படுத்துவதைத் தவிர இது மிகவும் வழக்கற்றுப் போய்விட்டது ஆனால் இதுபோன்ற சுற்றுகளை நீங்கள் சந்தித்தாலோ அல்லது எதிர்கால சாதனத்தில் இருந்து வந்தாலோ நீங்கள் குழப்பமடைய வேண்டாம் அல்லது உங்களுக்கு எதிர்கால சாதனம் வழங்கப்பட்டால் பெருக்கியை வடிவமைக்க அதே கொள்கைகளைப் பயன்படுத்த முடியும் நீங்கள் வெளியீட்டுப் பக்கத்தையும் பார்க்கலாம் இது மிகவும் பரிச்சயமானது வெளியீட்டை எடுக்க எங்களிடம் ஏசி இணைப்பு உள்ளது இது C2 இந்த விஷயத்தில் இது ஒரு நானோ ஃபராட் சாதனம் மேலும் இதைப் போன்று நாம் சார்பு செய்யும் போது MOSFET பட்சத்தில் மின்னழுத்த பிரிப்பானைப் பயன்படுத்தி கேட்டை சார்பு செய்வோம் இங்கே இந்த மின்தேக்கியானது சமிக்ஞைகளுக்கு மட்டுமே பொருத்தமானது என்பதை நீங்கள் பார்க்கலாம் எனவே அமைதியான நிலையில் வெற்றிடக் குழாயின் வாயில் அல்லது வெற்றிடக் குழாயின் கட்டம் பூஜ்ஜியத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது இப்போது இது பூஜ்ஜியத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் மூல அல்லது கேத்தோடு இரண்டு புள்ளி ஐந்து வோல்ட்களில் உள்ளது 5 வோல்ட் விஜிஎஸ் உடன் இயங்குகிறது அது சரியானது MOS டிரான்சிஸ்டரின் விஷயத்தில் நான் விவரித்த வகை உங்களுக்கு நேர்மறை கேட் மூல மின்னழுத்தம் தேவை அதேசமயம் வெற்றிடக் குழாயில் இந்த விஷயத்தில் உங்களுக்கு எதிர்மறை கேட் மூல மின்னழுத்தம் தேவை எனவே அது தரையில் இணைக்கப்பட்டுள்ளது மின்னழுத்த பிரிப்பான் கட்ட முனையத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது என்று நீங்கள் கூறவில்லை தரையுடன் இணைக்கப்பட்டுள்ள மின்தடையை நீங்கள் காண்கிறீர்கள் மின்தேக்கி C1 ஐப் பயன்படுத்தி நீங்கள் சமிக்ஞையை இணைக்கிறீர்கள் இப்போது இங்கே மற்றொரு கூடுதல் விவரம் உள்ளது இந்த மின்தடை மாறி மாறி உள்ளது இது ஒரு ஆடியோ பயன்பாட்டிற்காக நான் நினைக்கிறேன் மற்றும் இந்த மாறி மின்தடையம் ஒரு தொகுதி கட்டுப்பாட்டையும் அல்லது ஒரு ஆதாய கட்டுப்பாட்டையும் செய்கிறது நிச்சயமாக இந்த விநியோக மின்னழுத்தம் நாம் பயன்படுத்தியதை விட அதிகமாக உள்ளது இது ஒரு இருபது வோல்ட் ஆகும் எனவே அடிப்படையில் இது ஒன்றும் இல்லை ஆனால் மூல பின்னூட்ட சார்பு கொண்ட ஒரு பொதுவான மூல பெருக்கி மற்றும் மூல முனையத்தில் தற்போதைய மூலமானது மின்தடையத்தால் மாற்றப்படுகிறது எனவே இதற்கும் MOS பெருக்கிக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் இயக்கப் புள்ளி வெற்றிடக் குழாய்களுக்குப் பல பத்து வோல்ட்களில் எதிர்மறையான VGS மற்றும் VDS தேவை அதேசமயம் எங்கள் சுற்றுகளில் இரண்டு வோல்ட் VGS மற்றும் இன்னும் சில VDS வோல்ட்கள் உள்ளன எனவே நீங்கள் அதிக விஷயங்களை வெளிப்படுத்தும் பொதுவான வகையின் பாடம் இதுவாகும் நீங்கள் உண்மையில் இணையத்திற்குச் சென்று பிற சாதனங்களைப் பயன்படுத்தி பெருக்கியைத் தேடலாம் வகுப்பில் அந்தக் குறிப்பிட்ட சாதனத்தைப் பற்றி நாங்கள் விவாதிக்காவிட்டாலும் பொதுவான மூல பெருக்கிகளுடன் ஒத்துப்போகும் வரை நீங்கள் இன்னும் பெருக்கி டோபாலஜிகளைப் புரிந்து கொள்ள முடியும் மேலும் மற்ற வகை பெருக்கிகளைப் பற்றியும் விவாதிப்போம்